இந்த அல்ட்ரா வைட்பேண்ட் ஆன்டெனாக்கள் பற்றிய NPTEL உரைக்கு உங்களை வரவேற்கிறேன் பிராட்பேண்ட் ஆன்டெனாக்கள் பற்றி விவாதிக்கும் போது நாம் லாக்டு பீரியாடிக் ஆன்டெனாக்கள் ஸ்பைரல் ஆன்டெனாக்கள் பற்றிப் பார்த்தோம் இந்த ஆன்டெனாக்கள் இயல்பாகவே பரந்தவை எனவே சிறிய நேனோ அல்லது பிக்கோ நேர அளவிலான பல்ஸ் அவற்றின் மூலம் செல்ல இயலாது அவை டிஸ்டார்சன் அடைகின்றன இன்று நாம் பல்வேறு விதமான அல்ட்ரா வைட்பேண்ட் ஆன்டெனாக்கள் எப்படி இந்த பல்ஸ் ஐ கடத்துகின்றன என்பது பற்றிப் பார்க்கலாம் இவை மேம்பட்ட தலைப்புக்கள் ஆதலால் இதில் நாம் ஆழமாகச் செல்வதில்லை நாம் அவற்றின் பயன்பாடுகள் தேவைகள் வளர்ச்சிகளைக் காணலாம் இன்று இவற்றைப் பற்றிக் காணலாம் நாம் முதலில் அல்ட்ரா வைட்பேண்ட் எனபதன் வரையறையைக் காண்போம் இதுவரை IEEE இது பற்றிய சரியான வரையறைக்கு இன்னும் வரவில்லை ஆனால் FCC - பெடரல் கம்யூனிகேஷன் கமிஷன் அல்ட்ரா வைட்பேண்ட்க்கு சரியான வரையறையை அறிவியல் பூர்வமான வரையறையை ஏற்கனவே கொடுத்துள்ளது நாம் அதனைப் பார்க்கலாம் இதன்படி சிக்னலின் ப்ராக்சனல் பேண்ட்விட்த் 20 சதவீதத்திற்கு மேல் இருந்தால் அது அல்ட்ரா வைட்பேண்ட் என அழைக்கப்படுகிறது இந்த பகுதி பேண்ட்விட்த் என்பது இங்கு அல்ட்ரா வைட்பேண்ட்டில் மைய அதிர்வெண் என்பது இல்லை எனவே அதிக அல்லது குறைந்த அதிர்வெண் செயல்பாடு உள்ளது பொதுவாக இவை உச்சபட்சத்திலிருந்து 10 dB என கூறப்படுகிறது இங்கு fH என்பது உயர்ந்த அதிர்வெண் இதில் உச்சபட்சத்திலிருந்து 10 dB சிக்னல் உள்ளது அதேபோன்று fL எனவே இது fH மைனஸ் fL வகுத்தல் fH கூட்டல் fL பெருக்கல் 2 ஆகும் மாறாக அல்ட்ரா வைட்பேண்ட் சிக்னல் என்பதன் முழு அலைவரிசை 500MHz க்கும் அதிகமாக இருக்க வேண்டும் நாம் அலைவரிசையின் வரையறையைக் கண்டால் அதில் சாத்தியமான அதிகபட்ச அலைவரிசை என்றால் என்ன அதிகபட்சம் இதிலிருந்து வருகிறது fH மற்றும் fL இரண்டும் நேர்மறையான அதிர்வெண்கள் அல்லது fL கண்டிப்பாக நேர்மறையான அதிர்வெண் இது எந்த சிக்னலும் அதிகபட்ச அலைவரிசையைக் கொண்டிருக்கலாம் எனத் தெரிகிறது இங்கு நாம் காண்பது குறைந்த நேர அளவிலான நேனோசெகன்ட் சிக்னல்கள் நேர அளவில் சிறியதாக இருப்பதால் அவை பெரிய அலைவரிசையை ஆக்கிரமித்துள்ளன இந்த தொலைதொடர்பியலில் UWB பல்வேறு இடங்களில் பயன்படுகின்றன இந்த UWB தொலைதொடர்பியலில் இந்த சிறிய பல்ஸ்கள் நீண்ட தூரம் செல்வதில்லை அவை சில மீட்டர்கள் மட்டுமே செல்கின்றன அதனால்தான் அனைத்து பயன்பாடுகளும் மிகக் குறைந்த தூரத்திற்குள் இருக்கின்றன ஆனால் இன்று கன்சூமர் எலெக்ட்ரானிக்ஸ் மொபைல்கள் PC க்கள் அனைத்தும் UWB பிராட்பேண்ட் தொடர்பினை உடையன இவை 1 Gbps என்பதில் UWB செயல்படுகின்றன அவற்றின் செயல்படும் தூரம் 50 மீட்டர்கள் இவற்றுக்கு பண்பேற்றம் தேவையில்லை இவற்றில் இழப்புகள் அதிகம் எனவேதான் குறைந்த தூரம் s மற்ற UWB தொடர்பு பயன்பாடுகள் வயர்லெஸ் சென்சார் நெட்வொர்க் ஆகும் இவை 100 kbps க்கும் குறைந்த வேகத்தில் செயல்படுகின்றன அலுவலகம் மற்றும் குடியிருப்பு சூழல்களைக் கண்காணித்தல் போன்ற இதைப் பயன்படுத்தலாம் பிறகு வயர்லெஸ் BAN தொடர்பு இரண்டு உடலில் அணிந்திருக்கும் கருவிகளிடையேயான தொடர்பு மேலும் பனிச்சரிவு பூகம்பம் இங்கு தொடர்பு கொள்ளுதல் மிகக் கடினம் பிறகு தீயணைப்புத்துறை மற்றும் சட்ட அமலாக்கத் துறை போன்றவற்றிலும் பயன்படுகிறது s தொலைத்தொடர்புத் துறையைக் கடந்து பல பயன்பாடுகள் உள்ளன இந்த UWB தொழில்நுட்பம் குறிப்பாக ரேடாரின் வடிவத்தில் இது வேறு வகையான ரேடார்கள் இந்த UWB தொழில்நுட்பம் ஏதேனும் வெடிக்காத பொருட்கள் புதைந்துள்ளனவா எனக் கண்டறிய உதவுகிறது மேலும் சில சமயங்களில் ஆயுதங்கள் வெடி குண்டுகள் IED க்கள் போன்றவற்றிலும் உள்ளன போர் முடிந்த பிறகு குடிமக்களின் மீதான பிரச்சனைகளைத் தீர்க்க இவற்றைக் கண்டுபிடிக்க வேண்டியது UNO வின் வேலை இதற்கு அது தேவையாக உள்ளது மேலும் UWB தொழில்நுட்பம் சுவருக்குப் பின்னால் உள்ளவர்களைக் கண்டுபிடிக்கவும் பனிமலையில் ஏதேனும் புதைத்து வைக்கப்பட்டு உள்ளதா என்பதையும் அறிய இவை தேவைப்படுகின்றன நமது நாட்டில் குளிர்காலத்தில் பனிமூட்டத்தினால் வட இந்தியாவில் இரயில் போக்குவரத்து மிகவும் பாதிக்கப்படுகிறது இங்கு பனிமூட்டத்திலும் இரயில் போக்குவரத்து தடையின்றி நிகழ இது உதவுகிறது மேலும் நெடுஞ்சாலை சுகாதார சோதனை நெடுஞ்சாலை ஆய்வு நிலத்தடிப் பயன்பாடுகள் குழாய்களின் இணைப்பு போன்றவை இவற்றில் பயன்படுகிறது அதே போன்று சுரங்கங்களில் சுரங்கத் தொழிற்சாலையில் அதன் கூரையின் வலிமை அவை விழுமா இல்லையா என்பதையும் காணலாம் இந்த UWB தொழில்நுட்பம் பூமிக்குள் இருக்கும் நீரைக் கண்டுபிடிக்கவும் விவசாயத்திற்கு உதவுகிறது ஒவ்வொரு பயிரின் வளர்ச்சியையும் முன் கூட்டியே கணிப்பதற்கும் கிரேன் இயக்கம் மூழ்கிய பொருளின் இடம் ஆகியவற்றிலும் இது உதவுகிறது ஆகவே UWB தொழில்நுட்பம் பல்வேறு துறைகளில் பயன்படுகிறது புதைந்துள்ள பொருட்களை கண்டுபிடிக்கும் நுட்பத்தை உதாரணங்கள் மூலம் காட்டுகிறேன் இந்த மாதிரியான சுரங்கங்கள் உள்ளன நாம் இவற்றை UWB தொழில்நுட்பம் மூலம் கண்டுபிடிக்கலாம் சுவர் இமேஜிங் மூலம் யாரேனும் பணயக்கைதிகளாக உள்ளனரா என காவல்துறையினர் வெளியிலிருந்து உள்ளே யார் இருக்கிறார்கள் எனப் பார்க்க பயன்படுகிறது சுவருக்குப் பின்னால் யாரும் தப்பிக்கிறார்களா துப்பாக்கிகள் உள்ளனவா அல்லது யாரேனும் உள்ளனரா என அறியலாம் ஒருவேளை இந்த நபர் சுவரின் அடுத்த பக்கத்தில் இருக்கிறார் இந்த படம் அவரின் இருப்பைக் காட்டுகிறது இவை வெவ்வேறான துப்பாக்கிகளின் படங்கள் விண்வெளியில் நாம் ஆன்டெனாக்களை வைக்கிறோம் இக்காலத்தில் அவை விண்வெளிக்குச் சென்ற பின்னர் விரிந்து பறக்க ஆரம்பிக்கின்றன இதில் UWB தொழில்நுட்பம் உள்ளதா விண்வெளியின் சுற்றுப்பாதையில் பல குப்பைகள் உள்ளன இவை நம்மை பாதிக்குமா இதைக் கண்டுபிடிக்க வேண்டிய தேவை உள்ளது ஒருவேளை யாரேனும் பனிச்சரிவில் சிக்கிக் கொண்டால் அவரைக் கண்டுபிடிக்கவும் இடிந்த கட்டிடத்தின் இடிபாடுகளில் யாரும் உள்ளனரா சில ஆராய்ச்சி இடங்களில் ஏதேனும் உயிருள்ளவை இருக்கின்றனவா என்பதைக் கண்டுபிடிக்கவும் இவை உதவுகின்றன ஒரு விமானத்தை முழுமையாக படம் ஆப்டிகல் கேமராக்கள் மூலம் எடுக்க இது உதவுகின்றது இப்போது நாம் பல பயன்பாடுகளைப் பார்த்தோமானால் அவை பொதுவாக இருவகைப்படும் ஒன்று ஹை பவர் அல்லது லோ பவர் ஆகும் தொலைதொடர்பு புவிக்கடியில் கண்டறிதல் சுகாதார சோதனை போன்றவை லோ பவர் ஆகும் அணு மின்காந்த துடிப்பு மின்னணு போர் E வெடிகுண்டு போன்றவற்றுக்கு எலெக்ட்ரானிக் பொருட்கள் எளிதில் பாதிக்கப்படுமா இல்லையா போன்ற பாதிப்பு சோதனைகள் தேவை இவை ஹை பவர் அமைப்புகள் ஆகும் பொதுவாக இந்த ஹை பவர் அமைப்புகள் பனிப்போர் போன்ற சமயத்தில் நாம் அதிகளவில் கவனமாக இவற்றைத் தயாரிக்க வேண்டியது வரும் அப்படிப்பட்டவை ஹை பவர் UWB ஆன்டெனாக்களைக் கொண்டிருக்கும் ஆனால் லோ பவர் அமைப்புகள் குடிமக்களுக்கானது அல்லது பாதுகாப்பு சம்பந்தமான தேவைகள் பற்றியது இப்போது இவ்வகையான பயன்பாடுகள் UWB யில் வந்து கொண்டிருக்கின்றன இந்த தொழில்நுட்பத்தைப் பூர்த்தி செய்வதற்கு நமக்கு ஆன்டெனாக்கள் வேண்டும் இப்போது ஹை பவர் மற்றும் லோ பவர் அமைப்புகள் இரண்டுக்கும் மைக்ரோவேவ் அதிர்வெண்ணில் செயல்படுகிற 100 சதவீதத்துக்கும் மேலான அலைவரிசையுடன் கூடிய UWB ஆன்டெனாக்கள் தேவைப்படுகின்றன அதாவது மைக்ரோவேவ் அதிர்வெண் 10 GHz எனில் அலைவரிசையும் 10 GHz வேண்டும் மேலும் எனக்கு 10 GHz அதிர்வெண்ணுக்கு 20 GHz அலைவரிசை உள்ளது எனில் 200 சதவீத அலைவரிசை என்று அர்த்தம் அதிர்ஷ்டவசமாக இது நடைமுறையில் கொண்டுவரப்பட்டுள்ளது இப்போது நாம் ஹை பவர் UWB ஆன்டெனாக்கள் பற்றிப் பார்ப்போம் முதலில் 1995 ல் இவை உருவாக்கப்பட்டன மூன்று அறிவியலாளர்கள் கர்ல் பாம் D கிரி மற்றும் எவர்ட் ஃபார் ஆகியோர் இதனை உருவாக்கினர் இது நியு மெக்ஸிகோவிலுள்ள விமானப்படை ஆராய்ச்சி ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்டன ப்ரோ டெக் என்ற பண்ணை இதனை செய்து கொடுத்தது இந்த அனைத்து ஆராய்ச்சிகளும் கிட்டத்தட்ட 20 வருடங்கள் நிகழ்ந்தன இந்த மூவரும் ஆன்டெனா உருவாக்கியதற்காக ஜான் க்ருஸ் விருதைப் பெற்றனர் இதுவே முதன் முதல் நேனோ செகன்ட் வகையான பல்ஸ் ஆன்டெனா ஆகும் இங்குள்ள படத்தில் உள்ளதுதான் முதலில் உருவாக்கப்பட்ட இம்பல்ஸ் ரேடியட்டிங் ஆன்டெனா ஆகும் இது அதன் தெளிவான படம் இங்கு நீங்கள் பேரபோலா ரெப்லெக்டர் இருப்பதைக் காணலாம் இது ஒரு வேவ் லாஞ்சர் எனப்படுகிறது இதை நாம் அறிவியல்பூர்வமாகப் பார்க்கலாம் ஆகவே இது எக்சைடேசன் சோர்ஸ் இது ஹை பவர் திறனுடையது இது பல்ஸ் எக்சைடேசன் ஆகும் இந்த பீட் ஆம்ஸ் இவை அலைகளை எடுத்துச் செல்கின்றன இவை TEM அலைகள் ஆகும் இவை TE அல்லது TM வகை அலைகளை அனுமதிப்பதில்லை அவற்றைத் துண்டித்துவிடுகின்றன எனவே வைட்பேண்ட் பண்புகள் இவற்றுக்கு இல்லை இதனால் இந்த பேரபோலா ரெப்லெக்டர் வகை ஆன்டெனாக்கள் வீழ்ந்துவிட்டன பின்னர் பிளேன் வேவ் வகை வந்தது இவற்றின் முனையில் டெர்மிநேடிங் லோட் இருந்தது அது அதிக அதிர்வெண் உடையவற்றைத் துண்டித்துவிடுகின்றன இவை IRA வின் அடிப்படைக் கட்டமைப்புகள் ஆகும் இதில் பல்சர் என்பது பல்ஸ் சோர்ஸ் ஹைபவர் சோர்ஸ் ஆகும் ஒரு TEM வேவ் லாஞ்சர் ஒரு ரெப்லெக்டர் ஏதேனும் ஒரு வகை குறிப்பாக பேராபோலாய்ட்ஸ் என்பது டெர்மிநேசனுக்குப் பயன்படுகிறது இப்போது TEM வேவ் லாஞ்சர் வடிவமைப்பினைக் காணலாம் இதற்கு பென்ட் சர்குலர் கோன் கோ ப்ளானார் பிளேட் மாற்றப்பட்ட கோ ப்ளானார் பிளேட் அல்லது அசிம்டாட்டிக் கொனிக்கள் டைபோல் பிளேட் வேண்டும் இது மிகவும் நவீனமானது நாம் பென்ட் சர்குலர் கோன் என்பதைப் பார்க்கலாம் இது TEM அலைகளைக் கடத்தும் இது கோ ப்ளானார் பிளேட்கள் ஆகும் இது மாற்றப்பட்ட கோ ப்ளானார் பிளேட்கள் ஆகும் முடிவில் இது ACD அசிம்டாட்டிக் கொனிக்கள் டைபோல் பீட் ஆகும் வழக்கமான IRA கோ ப்ளானார் பிளேட்களில் இருந்து வடிவமைக்கப்படுகின்றன ஆனால் இதன் உள்ளீட்டு இம்பிடன்ஸ் 200 ஓம் இதையே ACD என்பதும் தரும் ஆனால் அசிம்டாட்டிக் கொனிக்கள் டைபோல் கட்டுப்படுத்தும் தன்மையுடையது எனவே IRA என்பதன் உள்ளீட்டு இம்பிடன்ஸ் எதுவாகவும் இருக்கலாம் இங்கு அது 200 ஓம் ஆகும் இதுவே ஒப்பீடு ஆகும் இந்த ACD யின் பீட் அதிக கெயின் கொடுக்கிறது இது ரிட்டர்ன் லாஸ் பொதுவாக இம்பிடன்ஸ் அலைவரிசை 10 dB அளவில் இருக்கும் இது மின்புலம் இது நேனோ செகன்ட் போன்றவற்றிற்கு எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் இது கெயின் ஆகும் எனவே ACD பீட் ஒப்பீட்டில் சற்று சிறப்பாக உள்ளது இப்போது IRA என்பதற்கு அடிப்படையில் பலூன் தேவை ஏனெனில் IRA வடிவமைப்பின் இம்பிடன்ஸ் 200 ஓம் ஆகும் இப்போது பல்ஸ் ஜெனரேட்டர்கள் பொதுவாக 50 ஓம் என்ற அளவில் உள்ளன எனவே 200 ஓம் வரை கொண்டு வருவது மிகவும் சிரமம் எனவே 200 ஓம் லிருந்து 50 ஓம் க்கு பலூன் சேர்க்க வேண்டும் மேலும் சில பலூன் ஆற்றல் இழப்பையும் ஏற்படுத்துகின்றன எனவே வடிவமைப்பவர்கள் IRA வை மாற்றிவிட்டனர் ஆதலால் பலூன் தேவை இல்லை எனவே ACD யைக் கொண்டு 100 ஓம் இம்பிடன்ஸ் வடிவமைக்க முடிவதைப் பாருங்கள் இதேபோல இப்போது க்ரௌண்ட் பிளேன் இருக்கிறதென்றால் மற்றும் IRA என்பதன் அரைப் பகுதி HIRA என்று அழைக்கப்படுகிறது இப்போது பலூனை நீக்கிவிடலாம் எனவே 50 ஓம் முதல் 100 ஓம் வரையிலான இம்பிடன்ஸ் நம்மால் பெற இயலும் இது அரை HIRA இது இதன் உள்ளீட்டு இம்பிடன்ஸ் இது 100 முதல் 50 ஓம் வேறுபடுகிறது சில சமயங்களில் 50 ஓம் க்கு கீழே செல்கிறது ஆனால் இது நன்மைக்கே இது எக்சைடேசன் ஆகும் நீங்கள் இதற்கு எக்சைடேசன் கொடுத்தால் இதுவே ஒரு தூரத்தில் அளவிடப்பட்ட மின்னழுத்தம் ஆகும் எனவே இது அழகாக மீண்டும் உற்பத்தி செய்கிறது இதில் டிஸ்பெர்சன் இல்லை இது HIRA வின் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் ஆகும் எனவே இது எல்லாம் IRA க்குத் தேவை இதன் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் நன்றாக உள்ளது இப்போது இம்பல்ஸ் என்பது ஒரு பக்கம் உடையது ஆனால் இங்கு இரண்டு உள்ளது உண்மையில் அவை வரும் ஏனெனில் ஃபார் பீல்ட்டில் செயல்பாடு தொடங்கியவுடன் நேரடியான ரிட்டர்ன் ஏற்படுகிறது அது ஒரு பக்க எதிர்மறை ஆகும் ஆனால் இதில் நேர்மறைப் பக்கம் ஒன்றே இம்பல்ஸ் இருப்பதைக் காண்பிக்கப் போதுமானது இவை எல்லாம் பலதரப்பட்ட டெர்மிநேசன்கள் உள்ளன உலோகப் பட மின்தடைகள் அல்லது கார்பன் கலவை மின்தடைகள் போன்றவையாகும் இவை எல்லாம் ஹை பவர் சார்ந்தவையாகும் இப்போது லோ பவர் UWB யின் ஒரு பயன்பாடு தரையை ஊடுருவும் ரேடார் பற்றிப் பார்க்கலாம் இவற்றை செய்ய முடியும் இதற்கு பல தெரிவுகள் உள்ளன பிரிண்டட் மோனோபோல் printed monopoles Rugby ball - ரக்பி பந்து ஆன்டெனா விவால்டி ஆன்டெனா பௌ டை ஆன்டெனா போன்றவை ஆகவே GPR ஆன்டெனாவுக்குத் தேவைகள் என்ன இதற்கு அல்ட்ரா வைட் பேண்ட்விட்த் தேவை ஏனெனில் ரேஞ்ச் ரெசொல்யுசன் என்பது பேண்ட்விட்த் க்கு எதிர்விகிதத்தில் இருக்கும் எனவே அதிகமான ரெசொல்யுசன் வேண்டுமானால் UWB பேண்ட்விட்த் ஆனது 10 GHz வரை வேண்டும் மேலும் GPR க்கு குறைந்த அதிர்வெண் செயல்பாடுகளும் வேண்டும் ஏனெனில் இது தரையை அல்லது ஏதேனும் பொருளை ஊடுருவிச் செல்கிறது எனவே அதற்காக குறைந்த அதிர்வெண் 300 MHz 400 MHz அளவில் வேண்டும் மேலும் இதற்கு அதிக பிரண்ட் டூ பேக் விகிதம் வேண்டும் அதாவது பேக்லாக் குறைவாக இருக்க வேண்டும் இந்த GPR எப்போதும் தரைக்குக் கீழ் உள்ளதைப் பார்க்கிறது எனவே ஆற்றல் குறைக்கப்படலாம் பிறகு சிறந்த கெயின் எனில் ஆற்றலின் தேவையும் குறைக்கப்படலாம் எனவே இவையே லோ பவர் GPR ஆன்டெனாக்களின் நான்கு தேவைகளாகும் இங்கு GPR ஆன்டெனாக்களின் ஒப்பீடு ஒன்று TEM ஹார்ன் இது எளிமையானது இதில் டிஸ்பெர்சன் இல்லை இதற்கு நல்ல டைரக்டிவிட்டி உண்டு ஆனால் பிரச்சனை என்னவெனில் இதன் உருவளவு மிகப் பெரியது ஸ்பைரல் ஆன்டெனா பற்றி ஏற்கனவே விவாதித்தோம் இதில் டிஸ்பெர்சன் உண்டு இம்பல்ஸ் ரேடியேட்டிங் ஆன்டெனாவும் சில சமயங்களில் பயன்படுகிறது ஆனால் மீண்டும் இதன் உருவளவு மிகப் பெரியது மேலும் டேப்பர்டு ஸ்லாட் ஆன்டெனா என்பது விவால்டி ஆன்டெனா என பொதுவாக அழைக்கப்படுகிறது இதற்கு நல்ல டைரக்டிவிட்டி உண்டு குறைந்த சைட் லோப் அளவு ஆனால் பிரச்சனை என்னவென்றால் இதன் அதிகபட்ச ரேடியேஷன் என்ட் பயர் திசையில் நிகழ்கிறது சில பயன்பாடுகளில் இதைத் தவிர்ப்பதற்காக பெரிய ஆன்டெனா தேவையாக இருக்கும் மேலும் இதில் டிஸ்பெர்சன் இல்லை இது அல்ட்ரா வைட்பேண்ட் ஆகும் பலதரப்பட்ட ப்ளானார் மோனோபோல் டைபோல் உள்ளன ஆனால் அவை டிஸ்பெர்சன் கொண்டவை இப்போது ஒருவகையான ஆன்டெனா ரக்பி பந்து மோனோபோல் ஆன்டெனா ஆகும் இதன் பேண்ட்விட்த் 0 3 GHz முதல் 2 5 GHz வரை ஆகும் மேலும் ப்ராக்சனல் பேண்ட்விட்த் 157 சதவிகிதம் ஆகும் இதன் போலரைசேஷன் நேரியல் தொடர்புடையது டைரக்டிவிட்டியானது ஆம்னிடைரெக்சனல் ஆகும் இதன் இம்பிடன்ஸ் பேண்ட்விட்த் 0 3 முதல் 2 5 வரை ஆகும் மற்றொரு வகை பௌ டை ஆன்டெனா இது டைபோல் வகையான ஆன்டெனா இதில் இப்போது மாற்றம் கொண்டு வரப்பட்டுள்ளது ஒரு மின்தடை அதிக அதிர்வெண் கொண்டவற்றை நீக்க பயன்படுத்தப்படுகிறது இது சிவில் இஞ்சினியரிங் துறையில் கட்டிட அமைப்பின் தன்மையை அறியவும் மற்றும் பல்வேறு பயன்பாடுகளுக்கும் உதவுகிறது இப்போது இதுவும் ஒருவகை RC லோடெட் பௌ டை ஆன்டெனா இது ப்ளானார் வகையானது இதில் RC லோட் ஆன்டெனாவின் உள்ளே கடத்தியின் பிளேனில் வைக்கப்பட்டுள்ளது இதன் பேண்ட்விட்த் 0 3 முதல் 3 GHz வரை ஆகும் ப்ராக்சனல் பேண்ட்விட்த் 163 சதவிகிதம் ஆகும் இந்த வரைபடத்தைப் பாருங்கள் இது போன்ற உள்ளீடு கொடுத்தால் இதன் வெளியீடு இவ்வாறான சிக்னலாக இருக்கும் நான் இம்பல்ஸ் கொடுத்தால் இரண்டு பக்க ஆன்டெனாவில் ஃபார் பீல்ட்டில் செயல்பாட்டில் இவை ஒரு சிக்னல் மேலாகவும் மற்றொன்று கீழாகவும் செல்லும் இதற்கு டெரிவேட்டிவ் எடுத்தால் நமக்கு நேர்மறை உச்சம் மற்றும் எதிர்மறை உச்சம் கிடைக்கின்றது இது தயாரிக்கப்பட்ட RC பௌ டை ஆன்டெனா இவ்வாறு இருக்கும் இது S11 என்பதற்கு சிமுலேஷன் முடிவுகள் இதுவே கிடைக்கப்பெற்ற கெயின் சிறப்பான பேக்லாக் ரேடியேசனுக்கு லென்ஸ் உபயோகிக்கலாம் இந்த லென்ஸ் ன் வடிவமைப்பு சர்பேஸ் கோட்பாடுகள் சார்ந்து இருக்கும் இப்போது மெட்டாமெட்டீரியல் லென்ஸ் கொண்டு தயாரிக்கப்படுகின்றன உண்மையில் மெட்டாமெட்டீரியல் என்பது மியு அல்லது எப்சிலான் அதாவது பெர்மிடிவிட்டி மற்றும் பெர்மியபிலிட்டி ஆகும் இவை மற்றவற்றை விட சிறப்பான பண்புகளைக் கொண்டுள்ளன இது ப்ளானார் அரே ஆகும் இது பீரியாடிக் கட்டமைப்பு இது ஆன்டெனா பிளேன் மற்றும் லென்ஸ் வேறு பிளேனில் உள்ளது இதுவே கட்டமைப்பு ஆகும் ஆகவே மெட்டாமெட்டீரியல் லென்ஸ் உடன் கூடிய RC பௌ டை ஆன்டெனா பல நல்ல பண்புகளைக் கொண்டது இதன் ரிட்டர்ன் லாஸ் என்பது 10 dB க்குக் கீழ் உள்ளது இதன் இம்பிடன்ஸ் பேண்ட்விட்த் 0 3 முதல் 3 GHz வரை ஆகும் பிரண்ட் டூ பேக் விகிதம் லென்ஸ் உடன் மற்றும் லென்ஸ் இல்லாமல் இங்கே காட்டப்பட்டுள்ளன பிரண்ட் டூ பேக் விகிதத்தின் அதிகபட்சம் 15 39 dB அதாவது இது பேக் ரேடியேசனை 15 39 dB 1 46 GHz யில் துண்டித்துவிடுகிறது லென்ஸ் இல்லாமல் மற்ற அனைத்து அதிர்வெண்களிலும் சிறப்பாக செயல்படுகிறது எனவே லென்ஸ் இடுவது பிரண்ட் டூ பேக் விகிதத்திற்கு உதவுகிறது மேலும் போர் சைட் கெயின் என்பது லென்ஸ் உடன் அதிகபட்சம் 11 52 dB ஆகும் இது GPR ஆன்டெனாவுக்கு முக்கியமானது லென்ஸ் இல்லாமல் கெயின் அதிகபட்சம் 6 45 dB எனவே குறைந்தது 5 dB கெயின் முன்னேற்றம் 2 GHz க்கு மேல் இந்த லென்ஸ் கொடுக்கிறது இங்கு RC லோடிங் என்பதற்குப் பதிலாக லூப் உடன் கூடிய லோட் என்பதே எனவே இது லூப் பௌ டை ஆகும் இதனை நாம் மதிப்பீடு செய்யலாம் இந்த இரண்டையும் இணைத்தால் இது இவ்வாறாக ஆகிறது இதுவே லூப் உடன் கூடிய லோட் செய்யப்பட்ட பௌ டை ஆன்டெனா ஆகும் இது தயாரிக்கப்பட்ட ஆன்டெனா இவை அதன் முடிவுகள் இந்த UWE ஆன்டெனாக்களின் பிரச்சனை என்னவென்றால் குறைவான அதிர்வெண்களில் இவை எப்பொழுதும் போர் சைட்டில் அதிகமான ரேடியேசனைக் கொண்டிருக்கும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணுக்குப் பிறகு அவை சாய ஆரம்பிக்கின்றன முக்கிய லோப் சாய்கிறது ஆனால் இவை முழு அலைக்கற்றைக்கும் சாய்வதில்லை இதன் காரணமாக பேண்ட்விட்த் முழுமையும் UWB ஆன்டெனாக்களுக்கு உபயோகப்படுத்த முடியாது ஆதலால்தான் உபயோகமான பேண்ட்விட்த் என்ற கருத்து வருகிறது அதாவது அனைத்து UWB ப்ளானார் ஆன்டெனாக்களும் இதனால் பாதிக்கப்படுகின்றன இப்போது நாம் சில டைரக்டர்களை இடலாம் இங்கு நம்மிடம் நிறைய லூப்கள் உள்ளன எனவே இது டைரக்டர் என்பதைக் கொடுக்கிறது இது தயாரிக்கப்பட்ட லூப் லோடட் பௌ டை ஆன்டெனா ஆகும் இவை அவற்றின் காரணிகள் இவை டைரக்டர்கள் இதுவே ரேடியேசன் பேட்டர்ன் ஆகும் ரேடியேசன் பேட்டர்ன் அதிர்வெண்களைப் பொறுத்து மாறுவதைப் பாருங்கள் ஆனால் அதிகமான ரேடியேசன் எப்பொழுதும் போர் சைட்டில் உள்ளது இதன் பேண்ட்விட்த் 10 1 அதாவது 500 MHz அதிர்வெண்ணுக்கு fL என்பது 500 மேலும் fH என்பது 10 மடங்காக 5 GHz ஆகும் ஆனால் துரதிருஷ்டவசமாக லோடட் பௌ டை ஆன்டெனாவின் உபயோகமான பேண்ட்விட்த் 4 1 மட்டுமே அதாவது 2 GHz க்குப் பிறகு இது சாய ஆரம்பிக்கிறது இப்போது வேறு பல விஷயங்களும் வருகின்றன நாம் 250 MHz க்கு செல்லும் போது பேண்ட்விட்த் 3 1 ஆகிறது இத்தகைய அமைப்புகளுக்கு சிறிய உருவளவு நல்லது எனவே RC பௌ டை 101 கொடுக்கிறது அதன் உள்ளீடு 51 ஆகும் ஆனால் நாம் லென்ஸ் இடும்போது இது 51 லிருந்து 71 ஆகிறது வேறு எவற்றிலும் மாற்றங்கள் இல்லை ஆனால் பௌ டை ஆன்டெனாவில் 101 என்பது 111 என ஆகிறது அதாவது பேண்ட்விட்த் அதிகரிக்கிறது மேலும் பௌ டையும் டைரக்டர்களும் சேர்ந்து ஒளிர்கின்றன இவை 131 கொடுக்கின்றன இதுவே இதுவரையில் சிறந்ததாகும் மேலும் உபயோகமான பேண்ட்விட்த் ஆனது இம்பிடன்ஸ் பேண்ட்விட்த் ஐ நிறைக்கிறது இது குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஆகும் இது மிக சிறந்த GPR ஆன்டெனா ஆகும் இவை அதிகமான பயன்பாடுகளை எதிர்காலத்தில் பெறும் ஆகவே இத்துடன் நாம் பல்வேறு UWB ஆன்டெனாக்களைப் பார்த்துள்ளோம் அவற்றின் பல பண்புகள் அதனை உருவாக்கும் முறை ஆகியன இது ஆராய்ச்சி செய்வதற்கு சிறந்த தலைப்பாகும் மேலும் நீங்கள் சிறந்த மேலும் சிறந்த ஆன்டெனாக்களை உருவாக்குவீர்கள் என நம்புகிறேன் ஆகவே இந்த UWB ஆன்டெனாக்களுக்கு நாம் மிகச் சிறிய பல்ஸ் ஐக் கொடுக்கிறோம் அதிலிருந்து சிக்னல் ரேடியேசன் பெறுகிறோம் அதில் டிஸ்பெர்சன் இல்லை நாம் இங்கு ஆன்டெனாக்களின் அடிப்படைகள் வடிவமைப்புகள் மூன்று வகையான ஆன்டெனாக்கள் ஆகியவற்றைப் பார்த்தோம் அடுத்த உரையில் பல்வேறு ஆன்டெனா பண்புகளை எப்படி அளவீடு செய்வது பற்றிப் பார்ப்போம்